மாணவர்களை வரவேற்கிறேன் முந்தைய வகுப்பில் நாம் பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மென்ட் என்பதைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் மற்றும் இப்பொழுது இந்த வகுப்பில் ட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மென்ட் அல்லது பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கௌன்ட் என்பதை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி கற்றுக் கொள்ளப் போகின்றோம் அதில் முதலில் க்ராஸ் ப்ராபிட்டை கண்டறிவோம் பின்னர் நெட் ப்ராபிட்டை கண்டறிவோம் எனவே இப்போது எப்படி அதை தயாரிக்க போகின்றோம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நிகழ்வில் அதை தயாரிக்கும் போது நாம் 5 உருப்படிகளை மட்டும் எடுத்துக் கொள்வோம் முதலில் இங்கு சேல்ஸ் ஐ எடுத்துக் கொள்கின்றோம் சேல்ஸின் மதிப்பு என்ன என்று பார்க்கின்றோம் இங்கே சேல்ஸ் என்று எழுதுகின்றோம் எனவே இந்த காலாண்டில் மொத்த சேல்ஸின் மதிப்பு என்ன நீங்கள் இந்த நிகழ்வின் தகவல்களுக்கு திரும்பிச் சென்று அவற்றை கூட்டுகின்றீர்களென்றால் ஜூன் மாதத்தில் மொத்தம் என்ன அது 700000 டாலர்கள் ஜூலை மாதத்தில் 400000 டாலர்கள் மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் 400000 டாலர்கள் எனவே அதனுடைய மொத்தம் நமக்கு 1500000 என்று கிடைக்கின்றது 1 5 மில்லியன் டாலர்கள் சேல்ஸ் ஐ இந்த காலாண்டில் செய்துள்ளோம் இப்பொழுது இந்த அறிக்கையானது மாத அடிப்படையில் தயாரிக்கப்படுவது இல்லை இது மாத அடிப்படையில் நாம் தயார் செய்த அட்டவணைகளின் தொகுப்பு ஆகும் 3 மாதங்களுக்கான மொத்த நிகர முடிவின் சுருக்கமாக நாம் எடுத்துக் கொள்வோம் எனவே இங்கு விற்பனை என்பது என்ன இங்கு அது 1500000 டாலர்கள் அந்த தொகை டாலர் மதிப்பில் உள்ளது நீங்கள் அதனை 15 லட்சம் என்று கூறலாம் இது மொத்த தொகையாகும் அல்லது நீங்கள் இதனை 1 5 மில்லியன் டாலர்கள் விற்பனை நாம் செய்துள்ளோம் என்று கூறலாம் க்ளோஸிங் ஷ்டாக் என்பது நாம் தயாரிக்கும் பொருட்களில் இல்லை மற்றும் நாம் 15 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை விற்பனை செய்கின்றோம் எனவே அங்கு க்ளோஸிங் ஷ்டாக் என்பது இல்லை எனவே இங்கு எந்த க்ளோஸிங் ஷ்டாக் நான் எழுதுவது இல்லை இப்பொழுது இந்த தகவலின் அடிப்படையில் பற்று பக்கத்திற்கு வருகின்றோம் ஏற்கனவே உங்களிடம் சொன்னது போல நாம் மூன்று கணக்குகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது நேரடி மெடீரியால் நேரடி லேபர் மற்றும் நேரடி மேல்நிலைகள் ஆனால் இந்த நிகழ்வை நீங்கள் உற்று நோக்கினால் அவரேஜ் கிராஸ் ப்ராபிட் 40 என்ற தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் பொருள் என்னவென்றால் மெடீரியால் லேபர் மற்றும் மற்ற ஓவர்ஹெட்ஸ் ஆகியவற்றின் மொத்தம் 60 ஆகும் எனவே இதனை மொத்தமாக நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு தனித்தனியான மெடீரியால் லேபர் மற்றும் மற்ற ஓவர்ஹெட்ஸ் போன்ற தகவல்கள் கொடுக்கப்படவில்லை அதனை நாம் மொத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இதனை மொத்தத் தொகையாக கணக்கிடுவதற்கு இங்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் சிலவற்றை எழுத வேண்டும் மற்றும் நீங்கள் மொத்தமாக எழுதும்பொழுது இந்த மூன்றின் மொத்தத் தொகையை எழுதவேண்டும் இங்கு அதை To COGS என்று எழுதுகின்றீர்கள் இதன் பொருள் காஸ்ட் ஆப் கூட்ஸ் சோல்ட் இது மெடீரியால் லேபர் மற்றும் மற்ற ஓவர்ஹெட்ஸ்ன் மொத்தம் ஆகும் எனவே சேல்ஸின் மதிப்பில் 60 சதவீதம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் க்ராஸ் ப்ராபிட் என்பது 40 சதவீதமாகும் எனவே 60 சதவீதம் என்பது என்ன அது இங்கு ஒன்பது லட்சம் டாலர்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது எனவே அது 9 லட்சம் எனவே இங்கு க்ராஸ் ப்ராபிட் என்பது என்ன to க்ராஸ் ப்ராபிட் இது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த க்ராஸ் ப்ராபிட் 600000 புரிகின்றதா நமக்கு அது 60 என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 15 லட்சத்தில் 40 சதவீதம் என்பது 6 லட்சம் ஆகும் 15 லட்சத்தில் 60 சதவீதம் என்பது 9 லட்சம் ஆகும் எனவே நமக்கு 15 லட்சம் என்ற விற்பனையில் ஆறு லட்சம் என்ற க்ராஸ் ப்ராபிட் உள்ளது எனவே இது நெட் ப்ராபிட் என்பதன் முதல் பகுதி க்ராஸ் ப்ராபிட் எனவே நம்மால் நேரடியாக நெட் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்பதை அடையவில்லை அதை இரண்டு படிநிலைகளில் அடைந்தோம் முதலாவது க்ராஸ் ப்ராபிட் இரண்டாவது நெட் ப்ராபிட் என்பதை நாம் கணக்கிட வேண்டும் எனவே இது ஒரு நேர்மறையான இருப்பு என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது இந்த பக்கத்திற்கு வரும் க்ராஸ் ப்ராபிட் ஜி அது 600000 மற்றும் மொத்த லாபத்தைத் தவிர வேறு ஏதேனும் வருமானம் இருந்தால் இந்த பக்கத்தில் கூட்டுவோம் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நிகழ்வில் வேறு எந்த ஒரு தகவலும் இல்லை எனவே அதிகப்படியான வருமானம் அல்லது உள்ளே வருதல் அல்லது நம்மிடமுள்ள வருவாய் என்பது க்ராஸ் ப்ராபிட் மட்டுமே மற்றும் அது சேல்ஸில் இருந்து நேரடியாக வந்துள்ளது எனவே இப்போது மறைமுக வருமானத்திற்கு வேறு எந்த ஆதாரமும் இல்லை எனவே இன்கம் ஸ்டேட்மெண்ட்ன் கீழ் பகுதியின் கடன் பக்கத்தில் வேறு எதையும் எழுதவில்லை எனவே இப்பொழுது பற்று பக்கத்திற்கு வருகின்றோம் பற்று பக்கத்தில் நேரடி செலவுகள் ஆன பொருட்களுக்கான செலவுகள் லேபர் மற்றும் மற்ற ஓவர்ஹெட்ஸ் ஆகியவற்றை கொண்டு வருகின்றோம் மற்றும் மொத்த லாபத்தில் இருந்து அளிக்கப்பட வேண்டிய இதர செலவுகளும் இங்கு கொண்டு வரப்படுகின்றன அவை மறைமுக செலவுகள் என்று அறியப்படுகின்றன நேரடி செலவுகள் என்பவை உற்பத்திக்காக பயன்படுத்தக்கூடிய செலவுகள் ஆகும் இந்த செலவுகள் இல்லாமல் உற்பத்தி என்பதை செய்வது என்பது சாத்தியமில்லாதது ஆகும் உற்பத்திக்கு ஆகக்கூடிய செலவுகள் மட்டுமல்லாமல் நீங்கள் மற்ற வகையான சில செலவுகளையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அவை துணை செலவுகள் என்று அழைக்கப்படுகின்றன மற்றும் அத்தகைய செலவுகளை கீழ்பகுதியில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் அத்தகைய செலவுகள் இல்லாமலும் உற்பத்தி என்பது நடைபெறும் ஆனால் இந்த செலவுகள் இல்லாமல் உற்பத்தி செய்த பொருட்களை உற்பத்தி செய்த இடத்திலிருந்து விற்பனை செய்யப்படும் இடத்திற்கு எடுத்துச் செல்வது என்பது சாத்தியமில்லை அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் மற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவேதான் மறைமுக செலவுகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே மொத்த லாபத்தில் இருந்து நீங்கள் மறைமுக செலவுகளையும் கழிக்க வேண்டும் மற்றும் மொத்த லாபத்தில் மறைமுக செலவுகளை கழித்த பிறகு எவ்வளவு உபரியாக இருந்தாலும் சரி அது நெட் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்று அழைக்கப்படுகின்றது எனவே இப்பொழுது மறுபடியும் அட்டவணை பார்க்கின்றோம் மற்றும் என்னென்ன மறைமுக செலவுகள் உள்ளன என்பதை கண்டறிந்து விட்டீர்கள் முதல் தலைப்பில் வரக்கூடிய செலவுகளாவன சம்பளம் கூலி மற்றும் கழிவு மற்றும் அவற்றை மூன்று மாதங்களுக்கு எடுத்துக் கொண்டீர்கள் மூன்று மாதங்களுக்கு எவ்வளவு கிடைக்கின்றது என்பதை நீங்கள் மொத்தமாக எடுத்துக் கொள்ளலாம் அது 300000 அதாவது மூன்று மாதங்களுக்கான மொத்தத்தை நாம் கண்டறியும்போது அது 3 லட்சமாக கிடைக்கின்றது அடுத்ததாக மற்ற மாறுபடும் செலவுகள் மூன்று மாதங்களுக்கு அவை எவ்வளவு வருகின்றன மற்றும் அது அறுபதாயிரம் என்று கிடைக்கின்றது எனவே 60000 என்பது மற்ற மாறுபடும் செலவுகள் அல்லது மற்ற மாறுபடும் ஓவர்ஹெட்ஸ் ஆகும் இது 60000 நமக்கு வேறொரு விஷயமும் கொடுக்கப்பட்டுள்ளது அது தேய்மானத்தின் தொகை மற்றும் இங்கே நீங்கள் எங்காவது கவனமாகப் படித்தால் அது வழக்கில் எழுதப்பட்டுள்ளது தெரியவரும் ஆம் அத்தகைய மாறுபடும் மற்றும் பிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸஸ் என்பனவற்றை ஒவ்வொரு மாதமும் ரொக்கமாக செலுத்த வேண்டியிருக்கும் தேய்மானம் என்பது ஒவ்வொரு மாதமும் 2500 டாலர்கள் எனவே காலாண்டுக்கான மொத்த தேய்மானம் எவ்வளவு அது 2500 டாலர்களை மூன்றால் பெருகும் பொழுது நமக்கு 7500 என்று மொத்த தேய்மானம் கிடைக்கின்றது எனவே சம்பளம் கூலி மற்றும் கழிவு ஆகிய செலவுகளை எடுத்துக்கொண்டோம் நாம் மற்ற மாறுபடும் மேல்நிலைகள் அல்லது செலவுகளை எடுத்துக் கொண்டோம் 7500 டாலர்கள் தேய்மானத்தை எடுத்துக்கொண்டோம் மற்றும் இப்பொழுது மற்ற நிலை செலவுகளை எடுக்க போகின்றோம் to அதர் பிக்ஸ்ட் எக்பென்சஸ் நீங்கள் மற்ற நிலை செலவுகளை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்றால் அதன் கீழ் என்னென்ன செலவுகள் வரும் அவை ஒவ்வொரு மாதமும் 55 ஆயிரம் டாலர்கள் எனவே மூன்று மாதங்களுக்கு அதாவது ஒரு காலாண்டுக்கு 165000 டாலர்கள் நமக்கு கிடைக்கின்றது இவை அனைத்தும் மற்ற பிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸஸ் ஆகும் அவை மாதத்திற்கு 55 ஆயிரம் டாலர்கள் அதை மூன்றால் பெருக்கும் பொழுது நமக்கு ஒரு லட்சத்து 65 ஆயிரம் டாலர்கள் இந்த நான்கு வகையான செலவுகள் போக அதாவது சம்பளம் கூலி மற்றும் கழிவு மற்ற மாறுபடும் செலவுகள் தேய்மானம் மற்றும் மற்ற பிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸஸ் போக நம்மிடம் வேறு என்ன செலவுகள் உள்ளன நம்மிடம் மேலும் இன்னொரு செலவு உள்ளது மற்றும் அது மறைமுக செலவு to இண்டைரக்ட் எக்பென்சஸ் மற்றும் அந்த மறைமுக செலவு எவ்வளவு இப்பொழுது அதனை 6180 என்று கூறலாம் இப்பொழுது எப்படி மற்றும் எவ்வாறு 6180 என்ற தொகை கணக்கீடு செய்யப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வீர்கள் எனவே இப்பொழுது நம்மிடம் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று நாம் செலுத்திய வட்டிக்கான தொகை நாம் எவ்வளவு வட்டியை செலுத்தியுள்ளோம் ஒருமுறை நாம் 3530 என்ற வட்டியை ஜூன் மாதம் செலுத்தியுள்ளோம் மற்றும் மற்றொரு வட்டி நாம் செலுத்தியது ஜூலை மாதத்தில் 3530 டாலர்கள் மற்றும் இரண்டாவது வட்டி நாம் செலுத்தியது ஆகஸ்ட் மாதத்தில் 1530 ஆனால் அது உண்மையான வட்டி செலுத்தியது இந்த அறிக்கையானது அக்ரூவல் பேசிஸ் என்ற முறையில் அடிப்படையில் தயாரிக்கப் பட்டது 318000 என்ற கடன் தொகையில் மொத்த காலத்திற்கான நிதி பயன்படுத்தியதற்கான வட்டி எவ்வளவு நாம் அந்த தொகையை கணக்கிட வேண்டும் மற்றும் அது நமக்கு 6180 என கிடைக்கின்றது மற்றும் எவ்வளவு உண்மையாக செலுத்தப்பட்டது நாம் இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறிய வேண்டும் எவ்வளவு செலுத்த வேண்டியது எவ்வளவு செலுத்த வேண்டும் மற்றும் கிடைக்கும் இருப்பு என்பது பேலன்ஸ் சீட்டில் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் என்ற தலைப்பில் வரும் நான் இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறேன் என்றால் இது நாம் ஏற்கனவே எவ்வளவு செலுத்தியுள்ளோம் மற்றும் எவ்வளவு கேஸ் புளோ ஸ்டேட்மென்டில் உள்ளது எவ்வளவு கேஸ் பட்ஜெட்டில் உள்ளது என்பதிலிருந்து தன்னிச்சையானது ஆகும் அவை இங்கு எதற்கும் பயன்படாது முதலில் நாம் செலுத்தப்பட வேண்டிய வட்டியை கணக்கிட வேண்டும் மற்றும் நான் பெற்ற கடன் என்பது 318000 நாம் இதை எவ்வாறு கணக்கிடுவோம் நான் அதற்கான கணக்கீட்டை இங்கே காட்டப் போகின்றேன் மற்றும் கணக்கீட்டை காட்டுவதற்காக எவ்வளவு கடன் நிலுவையில் உள்ளது எடுத்துக்காட்டாக ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கான கடன் நிலுவையை இங்கு எழுதுவேன் அதனுடைய தொகை எவ்வளவாக இருந்தது நாம் கடன் பெற்றது 318000 அந்தத் தொகையை ஜூன் மாதத்தில் நாம் பயன்படுத்தினோம் ஜூலை மாதத்தில் பயன்படுத்தினோம் மற்றும் அதன் ஒரு பகுதி ஜூலை மாதத்தின் இறுதியில் செலுத்தப்பட்டது எனவே ஜூலை மாதத்தின் இறுதியில் எவ்வளவு செலுத்தப்பட்டது என்றால் 212000 எனவே இன்னும் நிலுவையில் உள்ள தொகை எவ்வளவு ஆகஸ்ட் மாதத்தில் நிலுவையில் உள்ள கடன் தொகை என்பது 106000 டாலர்கள் அது நிலுவையில் உள்ள தொகை எனவே மொத்தமான வட்டியை கணக்கீடு செய்கின்றீர்கள் என்றால் இங்கு மூன்று லட்சத்து 18 ஆயிரம் என்ற தொகைக்கு இரண்டு மாதத்திற்கான வட்டியை 10 சதவீதத்தில் கணக்கீடு செய்ய வேண்டும் மற்றும் மீதமுள்ள 106000 என்ற தொகைக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிட வேண்டும் ஒரு மாதத்திற்கு மட்டுமே கணக்கிட வேண்டும் மற்றும் வட்டி சதவீதம் 10 நீங்கள் கணக்கிட்டு அந்த தொகையை வட்டி செலவுகள் என்று சொல்லலாம் 318000 x 212 x 10 என்ற வழியில் நாம் வட்டியை கணக்கிடலாம் ஏனென்றால் நாம் இரண்டு மாதத்திற்கு மட்டும் கடனை பயன்படுத்தினோம் மற்றும் 10 என்பது வட்டி இப்பொழுது மற்றொரு தொகை எவ்வளவு 106000 மறுபடியும் எத்தனை மாதத்திற்கு இது ஒரு மாதத்திற்கு மட்டுமே ஏனெனில் ஒரு மாதத்திற்கு மட்டுமே இந்த தொகையை வைத்து இருந்தோம் இரண்டு மாதங்களுக்கு முழு தொகைக்கான வட்டியை செலுத்தும் பொழுது 106000 தொகைக்கான வட்டி செலுத்தப்பட்டு விட்டது எனவே நாம் ஆகஸ்ட் மாதத்தில் நிலுவையிலுள்ள தொகைக்கு மட்டுமே வட்டியை செலுத்த வேண்டும் மற்றும் ஒரு மாதத்திற்கு மட்டுமே கணக்கிட வேண்டும் அதற்கான வட்டி சதவீதம் என்பது 10 சதவீதமாகும் எனவே இதனை நீங்கள் கணக்கிட்டீர்களென்றால் அது எவ்வளவு கிடைக்கின்றது என்றால் 5300 டாலர்கள் இந்தப் பகுதியில் மற்றும் இரண்டாவது பகுதியில் நாம் கணக்கிட 880 டாலர்களை கூட்டவேண்டும் எனவே அதனுடைய மொத்தம் 6180 என்று கிடைக்கின்றது இது செலுத்தப்பட வேண்டிய வட்டியாகும் மற்றும் அதை நான் இங்கு 6180 என்று எடுத்துள்ளேன் இது கேஸ் பட்ஜெட்டில் உள்ள உண்மையாக நாம் செலுத்திய வட்டியிலிருந்து தன்னிச்சையானது ஆகும் இதனை நாம் இறுதியாக சரி கட்டுவோம் எவ்வளவு நிலுவையில் உள்ளது இந்த அளவு நிலுவையில் அந்த அளவு செலுத்தப்பட்டுள்ளது எவ்வளவு நிலுவையில் உள்ளது அதனை நாம் பேலன்ஸ் சீட்டில் காட்டுவோம் எனவே இப்பொழுது இந்த தொகை இங்கு வரும் நாம் மொத்தத்தை இங்கு கணக்கிடுகிறோம் அதற்காக இரண்டு மூலைவிட்ட கோடுகளை இடுகின்றீர்கள் உங்களுடைய க்ராஸ் ப்ராபிட் எவ்வளவு அல்லது இந்த அறிக்கையின் இறுதி இருப்பு எவ்வளவு அது 600000 இதனை இரண்டு கோடுகளுடன் முடிக்கிறீர்கள் மறுபடியும் இது 600000 இரண்டு பக்கங்களும் 6 லட்சத்திற்கு சமமாக இருக்கும் எனவே இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்பது நெட் ப்ராபிட் பிபோர் டேக்ஸ் நீங்கள் இருப்பை கணக்கிடுகிறீர்களென்றால் 367500 கூட்டல் 165000 கூட்டல் 6180 இவற்றை 600000 இல் இருந்து கழிக்க வேண்டும் நம்மிடம் எவ்வளவு மீதி உள்ளதோ அது வரிக்கு முந்தைய ஆப்பரேட்டிங் ப்ராபிட் ஆகும் அது 61320 இந்தத் தொகை 61320 என்பது ஆப்பரேட்டிங் ப்ராபிட் இது நாம் கண்டறிந்த லாபத்தின் மொத்த தொகை ஆகும் மற்றும் இது ஆப்ரேட்டிங் பட்ஜெட்டின் முடிவு ஆகும் வரிக்கு முந்தைய பட்ஜெட்டேட் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்பது 61320 இது ஆப்ரேட்டிங் பட்ஜெட்டின் முடிவு ஆகும் இப்பொழுது நாம் அடுத்த அறிக்கைக்கு செல்லப் போகின்றோம் மற்றும் அடுத்ததாக இறுதியாக பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட் என்ற ஒன்றை தயார்செய்ய போகின்றோம் இதுதான் நாம் தயார்செய்ய இருக்கின்ற இறுதியான அறிக்கை ஆகும் இதனுடன் நாம் மாஸ்டர் பட்ஜெட்டிங் ப்ராசஸ் என்பதை முழுமையாக நிறைவு செய்யப் போகின்றோம் எனவே இப்பொழுது நான் பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட் ஐ தயார் செய்கின்றேன் இந்த பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட்டை T வடிவத்தில் தயார் செய்ய முடியும் அல்லது இந்த அறிக்கையை செங்குத்தாக தயார் செய்ய முடியும் மறுபடியும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வண்ணம் இதனை T வடிவத்தில் தயார் செய்கின்றேன் எனவே இங்கு T வடிவத்தை நாம் பயன்படுத்த போகின்றோம் எனவே இங்கு நிறுவனத்தின் காலாண்டுக்கான பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட் என்று எழுதுகின்றோம் அது ஜூன் மாதத்தில் தொடங்கி ஆகஸ்ட் மாதத்தில் முடியக் கூடிய காலாண்டுக்கான பட்ஜெட் ஆகும் எனவே இது ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலானது எனவே இந்த பாலன்ஸ் ஷீட் ஆகஸ்ட் இறுதி வரை இருக்கும் எனவே இப்பொழுது நீங்கள் 2 நெடுகைகளை எடுத்துக் கொள்கின்றீர்கள் இந்தப் பக்கம் லைபிலிட்டிஸ் மற்றும் கேபிடல் மற்றும் இது தொகை இந்தப்பக்கம் அசெட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது இது தொகை எனவே லைபிலிட்டிஸ் மற்றும் கேப்பிடலை எழுதுவதன் மூலம் இந்த அறிக்கையை தயார் செய்ய தொடங்குகின்றோம் எனவே இதில் முதலாவதாக ஓனர்ஸ் ஈகிவிட்டியைOwner's Equity எழுதுகின்றோம் இது நிலையானது இது ஓனர்ஸ் ஈகியூட்டிOwners equity இருப்புநிலைக் குறிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள ஓனர்ஸ் ஈகியூட்டிOwners equity என்ன இருப்புநிலைக் குறிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள ஓனர்ஸ் ஈகியூட்டிOwners equity 511000 ஆகும் எனவே இந்த ஓனர்ஸ் ஈகியூட்டிOwners equity உள் நெடுவரிசையில் எழுதப்பட்டுள்ளது அந்த 511000 ஐ வெளி நெடுவரிசைக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் இங்கு இதில் நாம் வேறு சிலவற்றை கொண்டு வர வேண்டும் அது நெட் ஆப்பரேட்டிங் பிராப்பிட்டை சேர்ப்பது ஆகும் இது நெட் ஆப்பரேட்டிங் பிராப்பிட் பிப்போர் டேக்ஸ் ஆகும் மற்றும் நெட் ஆப்பரேட்டிங் பிராப்பிட் பிப்போர் டேக்ஸ் எவ்வளவு இங்கு அந்த தொகையை நாம் கணக்கிட்டுள்ளோம் அது 61320 இதை மறுபடியும் கேப்பிடல் உடன் கூட்ட வேண்டும் அந்தத் தொகை நமக்கு எவ்வளவு கிடைக்கின்றது அது 572320 ஏனென்றால் பங்குதாரர்களுக்கு பங்காதாயம் ஆக பிரித்துக் கொடுக்கப்படாத ப்ராபிட் கேபிடல் உடன் மீண்டும் சேர்க்கப்படும் எனவே உங்களது கேப்பிட்டல் 572320 என ஆகின்றது ஏனென்றால் லாபம் பெறும் தன்மை என்பது கேபிடலை அதிகப்படுத்தியுள்ளது இப்பொழுது இந்த கேபிடலுக்கு பிறகு நீங்கள் மற்ற லைபிலிட்டிஸ் ஐ எடுக்க வேண்டும் எனவே மற்ற லைபிலிட்டிஸ் என்பவை எவை ஒன்று அக்கௌன்ட் பேயப்பில் இது எங்கிருந்து வரும் இந்த அக்கவுண்ட்ஸ் பேயப்பில் என்பது பர்சேஸ் பட்ஜெட் என்பதில் இருந்து வரும் எவ்வளவு தொகைக்கு நாம் பர்ச்சேஸ் செய்துள்ளோம் பர்சேசுக்காக நாம் எவ்வளவு செலுத்த வேண்டும் மற்றும் செலுத்தாமல் எவ்வளவு தொகை இருக்கும் எனவே எடுத்துக்காட்டாக நம்முடைய நிபந்தனை என்னவென்றால் அடுத்த மாதத்தில் சேல்ஸ்க்கு இணையாக இந்த மாதத்தில் பர்சேஸ் செய்வோம் மற்றும் அதற்கான செலவு 60 எனவே அடுத்த மாதம் என்பது செப்டம்பர் மாதம் ஆகும் ஆகஸ்ட் மாதத்தில் கொள்முதல் செய்வோம் ஆனால் அதற்கான தொகையை ஆகஸ்ட் மாதத்தில் செலுத்த வேண்டியதில்லை ஆனால் அது செப்டம்பர் மாதத்தில் செலுத்தப்படும் இதனுடைய பொருள் என்னவென்றால் 300000 அதில் 60 சதவீதம் என்பது 180000 அது ஆகஸ்ட் மாதத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனால் அதற்கான தொகை செலுத்தப்படவில்லை எனவே இது அக்கவுன்ட்ஸ் பேய்ப்பில் என்பதை குறிக்கின்றது மற்றும் அதனுடைய தொகை எவ்வளவு அது ஒரு லட்சத்து 80 ஆயிரம் லோன் பேய்ப்பில் என்பது எவ்வளவு நாம் கடன் பெற்றது 3 லட்சத்து 18000 அதில் 2 லட்சத்து 12 ஆயிரம் மற்றும் 61 ஆயிரம் செலுத்தியுள்ளோம் எனவே கடனின் இருப்பு அதாவது லோன் பேய்ப்பில் என்பது 45 ஆயிரம் இப்பொழுது நாம் இன்ட்ரஸ்ட் பேய்ப்பில் எவ்வளவு என்பதை கணக்கிட போகின்றோம் இன்ட்ரஸ்ட் பேய்ப்பில் என்பது 1120 1120 நாம் எவ்வளவு இன்ட்ரஸ்ட் மொத்தமாக செலுத்தியுள்ளோம் இன்ட்ரஸ்ட் டியூ எவ்வளவு என்றால் 6180 நாம் எவ்வளவு செலுத்தியுள்ள மென்றால் 3530 என ஒரு தொகையும் மற்றும் 1530 என இரண்டாவது தொகையும் செலுத்தியுள்ளோம் எனவே இந்த அளவு நாம் செலுத்தியுள்ளோம் மற்றும் இந்த அளவு நம்மிடம் செலுத்தப்படாமல் உள்ளது எனவே இருப்பு எவ்வளவு 1120 இது இன்னும் செலுத்தப்படாமல் நிலுவையிலுள்ள தொகையாகும் இந்த தொகையை நாம் எங்கு எழுதுகின்றோம் இன்ட்ரஸ்ட் பேய்ப்பில் 1120 என்று நீங்கள் இப்போது இந்தப் பக்கம் வாங்க இது அசெட்ஸ் பக்கமாகும் ஏனெனில் வேறு எந்த லயபிலிட்டிஸும் நம்மிடம் இல்லை இப்பொழுது அனைத்து லயபிலிட்டிஸும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டன எனவே நம்மிடம் எந்த ஒரு லயபிலிட்டிஸும் இனி இல்லை எனவே அசெட்ஸ் என்று எழுதுகின்றோம் உங்களுக்கு பிக்ஸட் அசட் கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் முதலில் பிக்ஸ்ட் அஸெட்ஸ் ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் பிக்ஸ்ட் அஸெட்ஸ் ஐ எடுக்கிறீர்கள் என்றால் திரும்பவும் கொடுக்கப்பட்ட நிகழ்வுக்கு செல்லவேண்டும் எவ்வளவு பிக்ஸ்ட் அஸெட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு பர்னிச்சர் மற்றும் பிக்சர்ஸ் ஒரு லட்சத்து 68000 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் மொத்த சொத்துக்களை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் பர்னிச்சர் மற்றும் பிக்சர்ஸ் என்பதை மொத்த பிக்ஸ்ட் அஸெட்ஸ்ஆக எடுத்துக்கொள்ளலாம் எனவே நம்முடைய நிலை சொத்துக்களின் மதிப்பு ஒரு லட்சத்து 68 ஆயிரம் அதை இங்கு எழுதுகின்றீர்கள் உல் நெடுக்கையில் நாம் டெப்ரிசியேஷன் 7500 ஐ கழித்து எழுதுகின்றோம் எனவே மீதம் எவ்வளவு அசட் நம்மிடம் உள்ளது நம்மிடம் ஒரு லட்சத்து 60 ஆயிரத்து 500 இது டெப்ரிசியேஷன் என்பதை கழித்தபிறகு நம்மிடம் உள்ள மொத்த பிக்ஸ்ட் அஸெட்ஸ் ஆகும் இப்பொழுது பிக்ஸ்ட் அஸெட்ஸ் என்பதற்கு பிறகு கரண்ட் அஸ்ஸட்ஸ் என்பதற்கு வருகின்றோம் முதலாவது கரண்ட் அசட் என்பது இன்வெண்டரி அவை செப்டம்பர் மாத தேவைக்காக ஆகஸ்ட் மாதம் கொள்முதல் செய்யப்பட்டவை ஆனால் அவை ஆகஸ்ட் மாதத்தில் பயன்படுத்தப்பட்டன எனவே அது இன்னும் இன்வெண்டரி ஆக உள்ளது மற்றும் அந்த இன்வெண்டரியின் மதிப்பு என்ன அதன் மதிப்பு 180000 டாலர்களாகும் அடுத்ததாக நமக்கு அக்கவுண்ட்ஸ் ரிஸீவப்பில் என்பது உள்ளது அதாவது AR நமக்கு அக்கவுண்ட்ஸ் பேய்ப்பில் என்பதுபோல அக்கவுண்ட்ஸ் ரிஸீவப்பில் என்பதும் உள்ளது ஏனென்றால் அனைத்து சேல்சும் ஒரே காலாண்டில் செலுத்தப்படுவது இல்லை சேல்ஸின் ஒரு பகுதி வசூல் செய்யப்படாமல் இருக்கும் அது அடுத்த மாதத்தில் வசூல் செய்யப்படும் மற்றும் தற்போதைய காலாண்டில் விற்பனை செய்யப்பட்டு வசூல் செய்யப்படாமல் உள்ள தொகை அக்கவுண்ட்ஸ் ரிஸீவப்பில் என்று அழைக்கப்படும் எனவே அந்த தொகை எவ்வளவு வருகின்றது என்றால் 432000 இது அக்கவுண்ட்ஸ் ரிஸீவப்பில் ஆகும் இப்போது அதை புரிந்து கொள்ளலாம் அக்கவுண்ட்ஸ் ரிஸீவப்பில் 432000 நாம் இந்த அக்கவுண்ட்ஸ் ரிஸீவப்பில் என்பதை எப்படி கண்டறிந்தோம் அதைப்பற்றி நான் விவாதிப்பேன் எடுத்துக்காட்டாக ஜூலை மாதத்தின் விற்பனை ஜூலை மாதத்திலிருந்து எவ்வளவு அக்கவுண்ட்ஸ் ரிஸீவப்பில் நம்மிடம் உள்ளது அதை நீங்கள் ஜூலை மாதத்தின் 90 சேல்ஸில் 20 என்று கூறலாம் எனவே அது ஜூலை மாதத்தின் 90 சேல்ஸில் 20 அதற்கான தொகை உங்களுக்கு எவ்வளவு வருகின்றது 72000 90 சதவீத சேல்ஸில் 20 சதவீதமாகும் எனவே எடுத்துக்காட்டாக ஜூலை மாதத்தில் எவ்வளவு விற்பனை நாம் செய்யப் போகின்றோம் நீங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட நிகழ்வை பார்க்கும் பொழுது ஜூலை மாதத்தின் விற்பனை என்பது நான்கு லட்சம் மற்றும் வசூல் செய்வதற்கான நிபந்தனைகள் என்னவென்றால் சேல்ஸில் 10 சதவீத தொகை அதே மாதத்தில் வசூலிக்கப்படும் ஏற்கனவே சொன்னது போல 4 லட்சத்தில் 10 என்பது நாற்பதாயிரம் ரூபாய் இதை நாம் ஏற்கனவே ஜூலை மாதத்தில் வசூலித்து விட்டோம் எனவே நம்மிடம் 4 லட்சத்தில் 90 வசூலிக்கப்பட வேண்டியுள்ளது எனவே அதன் 80 சதவீத தொகை அடுத்த மாதத்தில் வசூலிக்கப்படும் மற்றும் மீதியுள்ள தொகை அதற்கு அடுத்த மாதம் வசூலிக்கப்படும் எனவே இந்த நிகழ்வில் எடுத்துக்காட்டாக ஜூலை மாதத்தில் எவ்வளவு வசூலிக்கப்பட வேண்டியது என்றால் அது 20 சதவீதம் மட்டுமே நாம் மறுபடியும் கொடுக்கப்பட்ட நிபந்தனையை பார்க்கின்றோம் 10 விற்பனை என்பது ரொக்க விற்பனை ஜூலை மாதத்தில் கடன் விற்பனை என்பது 4 லட்சம் என்பதை குறிக்கின்றது நமக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளில் இருந்து கிரடிட் ஆக்கவுண்ட் என்பதில் 80 அடுத்த மாதத்தில் வசூலிக்கப்படும் மீதமுள்ள 20 சதவீத தொகை அதற்கு அடுத்த மாதத்தில் வசூலிக்கப்படும் எனவே இப்பொழுது ஜூலை மாதத்தில் வசூலிக்காமல் எவ்வளவு தொகை உள்ளது அது 4 லட்சத்தில் 90 சதவீத தொகையில் 20 சதவீதம் ஆகும் அதற்கான தொகை 72 ஆயிரம் டாலர்கள் வருகின்றது மற்றும் ஆகஸ்ட் மாதத்தின் விற்பனை எவ்வளவு என்றால் 4 லட்சம் எனவே இன்னும் எவ்வளவு வசூல் செய்யப்பட வேண்டியுள்ளது நீங்கள் அதனை 4 லட்சத்தில் 90 சதவீத தொகையான 3 லட்சத்து 60 ஆயிரம் 100 சதவீத தொகை என்று கூறலாம் எனவே இந்த மொத்த தொகை நான்கு லட்சத்து 32 ஆயிரம் என்று கிடைக்கின்றது இந்த தொகை நமக்கு இங்கு தெரிகின்றது இது அக்கவுண்ட்ஸ் ரிஸீவப்பில் ஜூலை மாதத்தின் சேல்ஸில் ஒரு பகுதி வசூலிக்கப்பட கூடியவை மற்றும் இது ஜூலை மாதத்தின் அக்கவுண்ட்ஸ் ரிஸீவப்பில் என்பதை குறிக்கின்றது நம்மிடம் உள்ள அக்கவுண்ட்ஸ் ரிஸீவப்பில் என்பது 20 இது இன்னும் வசூல் செய்யப் படவில்லை எனவே ஜூலை மாதத்தில் இது எப்படி பிரிக்கப்படும் என்றால் நாம் 4 லட்சத்திற்கு விற்பனை செய்கின்றோம் அதில் 10 சதவீத தொகை ஜூலை மாதமே வசூலிக்கப்படுகிறது ஏனென்றால் அது கேஷ் சேல்ஸ் அதில் முன்னரே விற்பனை வசூலில் வந்துவிட்டது எனவே இன்னும் எவ்வளவு தொகை வசூலிக்கப்பட வேண்டும் என்றால் கால் ஆண்டின் இறுதிவரை இன்னும் 20 வசூலிக்கப்பட வேண்டியுள்ளது அதன் தொகை எவ்வளவு வருகின்றது என்றால் 3 லட்சத்து 60 ஆயிரம் அதாவது 4 லட்சத்தில் 90 ஆகஸ்ட் மாத சேல்ஸில் 10 சதவீதமான 72000 கேஷ் சேல்ஸ் ஆக வசூலிக்கப்பட்டது மற்றும் மீதமுள்ள 80 தொகை செப்டம்பர் மாதத்தில் வசூலிக்கப்படும் 90 சதவீத விற்பனையாகும் மற்றும் மீதமுள்ள தொண்ணூறு சதவீதத்தில் 20 அக்டோபர் மாதத்தில் நமக்கு வரும் எனவே கடன் சேல்ஸின் 100 அதாவது 3 லட்சத்து 60 ஆயிரம் என்னும் தொகை வசூலிக்க படாமல் உள்ளது அந்த தொகை நான்கு லட்சத்து 32 ஆயிரம் என்று வருகின்றது மற்றும் இறுதியாக கடைசியான நிலையற்ற அசெட்ஸ் என்பது கேஷ் எவ்வளவு ரொக்க இருப்பு உள்ளது திரும்பவும் கேஷ் பட்ஜெட் என்பதற்கு நீங்கள் செல்கிறீர்கள் அது எவ்வளவு என்றால் 25940 இது க்ளோஸிங் கேஷ் பாலன்ஸ் எனவே நீங்கள் இந்த இரண்டு பக்கங்களையும் கூட்டுகிறீர்கள் என்றால் உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டின் மொத்தத்தை கண்டறிந்துவிடுவீர்கள் ஒவ்வொரு பக்கத்தின் மொத்தம் எவ்வளவு அது 798440 எனவே இது நாம் தயாரித்த இறுதியான பேலன்ஸ் ஷீட் மற்றும் இது காலாண்டுக்கான பேலன்ஸ் ஷீட் ஆகும் இது ஆகஸ்ட் மாத இறுதி வரையான பேலன்ஸ் ஷீட் ஆகும் ஏனென்றால் ஆகஸ்ட் என்பது கால் ஆண்டின் இறுதி யாகும் எனவே நமக்கு இப்போது காலாண்டுக்கான பேலன்ஸ் ஷீட் கிடைத்துள்ளது எனவே இந்த முழு செயல்பாட்டையும் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் பின்னோக்கி பார்க்கிறீர்கள் என்றால் இந்த பட்ஜெட்டை தயாரிப்பதை எங்கிருந்து தொடங்க வேண்டும் மற்றும் எங்கு முடித்துள்ளோம் நாம் இரண்டு அறிக்கைகளுடன் இதனை முடித்துள்ளோம் ஒன்று பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மென்ட் மற்றும் மற்றொன்று பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட் நான் ஏற்கனவே மாஸ்டர் பட்ஜெட் என்பது இரண்டு மிகப்பெரிய கூறுகளைக் கொண்டது என்று சொல்லியிருந்தேன் முதலாவது ஆபரேட்டிங் பட்ஜெட் மற்றும் இரண்டாவது பைனான்சியல் பட்ஜெட் நாம் ஆபரேட்டிங் பட்ஜெட் என்பதை சேல்ஸ் போர்காஸ்டிங் அல்லது போர்கஸ்ட்டேட் சேல்ஸ் என்பதுடன் தொடங்கினோம் மற்றும் சேல்ஸில் இருந்து வரக்கூடிய வருமானம் மற்றும் அத்தகைய சேல்ஸ் ஐ மேற்கொள்வதற்காக அதாவது உற்பத்தி செலவுகள் சம்பந்தமாக வெவ்வேறு அட்டவணைகளை தயாரித்தோம் அடுத்ததாக அவற்றை இறுதியான ஒரு அறிக்கைக்கு கொண்டு சென்றோம் அது காலாண்டு அறிக்கை என்று அழைக்கப்படுகின்றது அந்த அறிக்கை பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அல்லது பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மென்ட் ஆகும் இந்த பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மென்ட் தயார் செய்தோம் மற்றும் அந்த காலாண்டின் இறுதி முடிவு என்ன என்பதை கண்டறிந்தோம் அங்கு நமக்கு மிக நிகர உபரி வருமானம் கிடைத்தது நெட் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் பிபோர் டேக்ஸ் என்பது 61320 இது ஆப்பரேட்டிங் பட்ஜெட்டின் கோட்பாட்டு கலந்துரையாடலில் நான் சொன்னபடி நிதி வரவுசெலவுத் திட்டத்தில் மற்ற இரண்டு அறிக்கைகளையும் ஒரே நேரத்தில் தயாரித்தோம் முதல் கூறு முதல் அறிக்கை நாம் தயார் செய்தது கேஷ் பட்ஜெட் நாம் மூன்று மாதத்திற்கான கேஷ் பட்ஜெட்டை தனித்தனியாக தயாரித்தோம் அவற்றில் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்தில் ரொக்க இருப்புடன் தொடங்கினோம் மற்றும் இறுதி ரொக்க இருப்புடன் முடித்தோம் எனவே மூன்று மாதங்களுக்கு தொடக்கத்தில் உள்ள ரொக்க இருப்பு மற்றும் இறுதி ரொக்க இருப்பு ஆகியவற்றை கண்டறிந்தோம் மற்றும் காலாண்டின் இறுதியில் அதாவது காலாண்டின் இறுதி மாதத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் இறுதி ரொக்க இருப்பு எவ்வளவு அது 25940 25 ஆயிரம் என்பது இறுதி ரொக்க இருப்பு அதை நாம் எப்பொழுதும் பாதுகாப்புக்கு இருப்பாக வைத்திருப்போம் மற்றும் 940 என்பது ஜூலை மாதத்தில் ஒரு பகுதி மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு பகுதி நாம் பயன்படுத்தப்படாத ரொக்கம் அதாவது உபரி ரொக்கமாகும் மற்றும் இந்த காலாண்டில் இறுதி மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள இறுதி ரொக்க இருப்பு 25 ஆயிரத்து 940 எனவே அந்த இறுதி தொகைகள் அனைத்தும் பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு வரப்பட்டன எனவே வருவாய் மற்றும் செலவுகள் பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மென்டுக்கு கணக்கில்கொள்ளப்பட்டன மேலும் அசெட்ஸ் மற்றும் லைபிலிட்டிஸ் பட்ஜெட்டேட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு கணக்கில்கொள்ளப்பட்டன இறுதியாக பேலன்ஸ் ஷீட்டை தயாரிக்கும்போது ஒருபுறம் கேபிடல் மற்றும் லைபிலிட்டிஸ் ஆகியவற்றை வைக்கிறோம் மறுபுறம் நாம் அசெட்ஸ் ஐ வைத்தோம் லைபிலிட்டிஸ் மற்றும் அசெட்ஸ் ஆகியவற்றின் கணக்குகளை நாம் கண்டறிந்த பிறகு வரக்கூடிய பேலன்ஸ் ஷீட் என்பது பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட் குவார்டேர்லி பாலன்ஸ் சீட் என்பது பாலன்ஷேட் பாலன்ஸ் சீட் ஆகும் நம்ம சில ஓனர்ஸ் ஈகியூட்டிOwners equity என்பதை கண்டறிய முடிந்தது மற்றும் அதாவது கேபிடல் உடன் கூடிய லாபம் மற்றும் சில வேறு வகையான நடப்பு லைபிலிட்டிஸ் எப்பொழுது அவற்றை செலுத்துவதற்கான காலம் வருமோ அப்போது அவற்றை செலுத்தவேண்டும் அதற்கு எதிராக நாம் சொத்துக்களை கொண்டிருக்கின்றோம் அதில் அபர்னிசர் அண்ட் பிக்சர்ஸ் என்ற நிலை சொத்துக்களும் இன்வெண்ட்டரி அக்கவுண்ட்ஸ் ரிஸீவப்ள்ஸ் மற்றும் கேஷ் இறுதியாக நம்முடைய பேலன்ஸ் ஷீட் என்பதன் மொத்தம் 798440 என்பதை கண்டறிந்தோம் எனவே இப்பொழுது ஒவ்வொரு வியாபாரத்திற்கும் ஒவ்வொரு காலாண்டுக்கும் இத்தகைய பட்ஜெட்டுகள் தயாராக இருக்கும் பொழுது அவை நிறுவனத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் துணை பகுதிக்கும் மற்றும் ஒவ்வொரு அலகுக்கும் ஒவ்வொரு துணை அலகுக்கும் பரிமாறப்படுகின்றன ஒவ்வொருவரும் வரும் காலங்களில் தங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதை இதன்மூலம் அறிந்திருப்பார்கள் அங்கு பட்ஜெட் என்பது இருக்கும் பொழுது தரநிலைகள் என்பதை தீர்மானிக்கப்படும்பொழுது ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவுகோலை பற்றி தெரிந்திருப்பார்கள் இப்பொழுது அவர்கள் அந்த அளவுகோலுக்கும் அல்லது பட்ஜெட்டுக்கும் தகுந்தவாறு பணியாற்ற வேண்டும் மற்றும் ஏதாவது இந்த தர நிலைக்கு மேல் அல்லது கீழ் செல்லும் பொழுது ஒவ்வொரு காலாண்டின் இறுதியிலும் நாம் உண்மையான செயல்பாட்டை திட்டமிட்ட செயல்பாட்டுடன் ஒப்பிடுவோம் மற்றும் எங்கு மாறுபாடு உள்ளது என்பதைக் கண்டறிவோம் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆகிய இரண்டு மாறுபாடுகளும் ஆய்வு செய்யப்படும் எனவே அது அடுத்த காலாண்டில் நாம் திட்டமிட்டபடி நம்முடைய செயல்பாடு வருகின்றது என்றால் அல்லது அங்கு எந்த ஒரு மாறுபாடும் இல்லை என்றால் அல்லது அங்கு குறைந்த அளவு மாறுபாடு உள்ளது என்றால் அந்த வருடத்தின் இறுதியில் நம்முடைய நிறுவனத்தை எங்கு கொண்டு செல்லவேண்டும் என்று நினைத்தோமோ அந்த நிலைக்கு நம்மால் கொண்டு செல்ல இயலும் ஆகவே பட்ஜெட்டிங் என்பது மிக மிக முக்கியமான மேலாண்மையின் கட்டுப்பாட்டு கருவியாகும் மற்றும் மேலாண்மை முடிவு எடுக்கும் கருவியாகும் எனவே பட்ஜெட் தயாரிப்பது மற்றும் பட்ஜெட் தயாரிப்பதை கற்றுக்கொள்வது என்பது முதலாவது விஷயம் ஆகும் ஆனால் பட்ஜெட்டை எவ்வாறு மேலாண்மை முடிவு எடுப்பதற்கு பயன்படுத்துவது என்பது இரண்டாவது விஷயமாகும் எனவே இந்த இரண்டு விஷயங்களையும் நாம் நமது நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் இறுதியாக நாம் பட்ஜெட்டிங் என்பதைப் அல்லது பட்ஜெட்டேரி எக்சர்சைஸ் என்பதில் மிக மிக முக்கியமான கருவி மிக மிக பயனுள்ள கருவி இதனால் எந்த வகையான மேலாண்மை முடிவு எடுப்பதற்கும் உதவி புரிய முடியும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இந்த நிகழ்வுடன் நான் முடிக்கின்றேன் அடுத்த வகுப்பில் மேலும் ஒரு நிகழ்வைப் பற்றி விவாதிக்க போகின்றோம் மேலும் எப்படி பட்ஜெட்டை தயார் செய்வது என்பதை பற்றி மேலும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யப் போகின்றோம் நாம் மேலும் ஒரு நிகழ்வை அடுத்த வகுப்பில் விவாதிக்க போகின்றேம் உங்களுக்கு மிக்க நன்றி